இந்த விரிவுரையில் நாம் ஒரு புதிய தலைப்பை பார்ப்போம் அதாவது எல்லைப் பட செயலாக்கம் முதலில் நாம் எல்லை உருவம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம் ஒரு எல்லை தகவல் என்பது இரண்டரை அல்லது காட்சியின் முப்பரிமான உருவாக்கம் ஆகும் இது 2 ½ D ஏனெனில் உங்களுக்கு மேல்தள தனித்தனி பிக்சல் களும் பல தனித்தனி புள்ளிகளும் உருவமாக உருவாக்கப்படுகிறது இந்த உருவாக்கம் என்பது செயலாக்கம் dij போல கருதப்படுகிறது மேலும் அது காட்சி புள்ளியுடன் தொடர்புடைய தொலைவை பதி விடுகிறது ஆதலால் ஒரு படத்தில் நாம் வரிசை உருவாக்கத்தில் கருதும் படத்தின் பிக்சல்கள் இன் மதிப்பு என்பது எல்லை படத்தின் செறிவு அல்ல அது தள புள்ளியின் தொலைவு ஆகும் ஆதலால் புள்ளியின் d யின் மதிப்பு பதியப்பட்டு அந்த பகிர்மானம் மேல்தள புள்ளிகளின் மீது தனித்தனி இடம் அதாவது செயல்பாட்டு பகிர்மானமாக எல்லை தகவலைத் தருகிறது அல்லது நாம் சில நேரங்களில் அந்த தகவலை ஆழ தகவலாக கருதுகிறோம் அது எல்லை தகவலுக்கு நாம் தரும் பெயராகும் அதுவே ஒரு முப்பரிமாண காட்சிகள் 3D அல்லது புள்ளிகளின் தொகுப்பாகும் மீண்டும் ஒரு முறை இவற்றை விளக்க ஒருவேளை இந்த இடம் வரிசை எண் குறியீடு ijஅதனுடன் தொடர்புடைய செயலாக்கம் மதிப்பு இங்கே fij எனில் பிறகு xyz என்ற ஒருங்கிணைந்த பிக்சல் உடைய மதிப்பு என்பது ijfij என தனித்தனி முப்பரிமாண இடத்தில் கொடுக்கப்படுகிறது இப்படித்தான் தொடர்புடைய இடம் குறிக்கப்படுகிறது ஆதலால் நாம் இந்த உருவ அமைப்பில் அனைத்துப் புள்ளிகளின் தொகுப்பை பெற்று அதிலிருந்து 3D காட்சிகளின அணியை பெறலாம் நாம் இந்த படத்தில் எல்லை தகவலை படத்தின் இடப்புறமும் Microsoft Kinect Sensor உதவியுடன் கைப்பற்றப்பட்ட செறிவுடன் கூடிய படத்தை வலப்புறமும் பார்க்கலாம் பல வகையான முறைகள் எல்லை படத்திற்கு இருக்கின்றன நாம் கூட ஏற்கனவேஒலிப்பட அமைப்பைப் பற்றி பார்த்திருக்கின்றோம் மேலும் ஒரு ஒலிப்பட அமைப்பில் இருந்து எவ்வாறு 3D பரிமாண காட்சி தகவலைப் பெறுவது என்பதையும் பார்த்தோம் ஆனால் எல்லை படத்தை தரக்கூடிய இவைகள் ஒரு இயக்கம் இல்லாத பட அமைப்பு ஆனால் அதிக உறுதியுடன் எல்லைப்பட தகவலைத் தரும் வேறு பல வகை அமைப்புகளும் உள்ளன அவைகள் இயக்க எல்லை உணரிகள் அல்லது இயக்க எல்லை உணரி வழி முறைகளைப் பின்பற்றுகின்றன இயக்கம் என்பது இங்கே காட்சியை தவிர ஒரு ஆற்றல் மூலம் ஆழத்தை அளவிட தேவைப்படுகிறது ஒரு ஆற்றல் மூலத்தில் இருந்து பெறப்பட்ட ஒளிவீச்சு கதிரை வெளிச்சமாக்கி அதைக்கொண்டே ஆழத்தை கணக்கிடலாம் ஆதலால் மூன்று வகையான இயக்க உணரி வழிமுறைகள் உள்ளன முதலாவது நேரத்தை கொண்ட பறக்கும் உணரிகள் இரண்டாவது முக்கோணம் அடிப்படையிலான உணரிகள் 0 மற்றும் கட்டமைப்பு ஒளியைக் கொண்ட உணரிகள் நான் ஒவ்வொன்றாக விளக்குகிறேன் பறக்கும் நேரத்தைக்கொண்ட உணரிகளின் எல்லை உணரியில் ஒரு ஒளி மூலம் அதாவது பொதுவாக லேசர் ஒளி மூலம் பயன்படுத்தப்பட்டு அந்த மூல புள்ளியிலிருந்து ஒரு ஒளி அல்லது ஒரு லேசர் துடிப்பு கடத்தப்படுகிறது பின்பு மீண்டும் அதனுடன் தொடர்புடைய லேசர் சமிக்கை திரும்பப் பெறப்படுகிறது அதனால் இந்த துடிப்புகளை கொண்டு ஒளி பறக்கும் நேரத்தை அல்லது ஒளி சமிக்கை கடத்தப்பட்ட மற்றும் பிரதிபலிப்பு செய்யப்பட்ட நேரத்தை கணக்கிடலாம் உங்களுக்கு ஒளியின் திசைவேகம் தெரிந்தால் அதனுடன் நேரத்தை பெருக்கினால் அது தொலைவில் இரு மடங்கை தந்துவிடும் இந்த தத்துவம் என்பது ஒளி மூலமும் கண்டுபிடிப்பானும் இணையாக இருக்க வேண்டும் ஏனெனில் எந்த புள்ளியிலிருந்து ஒளி கடத்தப்பட்டதோ அதே இடத்தில் இருந்தே கண்டுபிடிக்கப்படுகிறது ஒளி குறுகிய பாதையின் திசையிலேயே பயணிப்பதால் நம்மால் நேரடியாக புதிய பாதையை அந்த இடத்திலிருந்து பெற முடியும் அதாவது ஆழத்தை பெறமுடியும் இந்த தொடர்பு மிகவும் எளிமையானது உங்களால் நேரத்தை கணக்கிட முடிந்தால் அதனுடன் ஒளியின் திசைவேகத்தை பெருக்கி இரு மடங்கான தொலைவை பெறமுடியும் ஆக உண்மையான தொலைவை பெற அதை இரண்டால் வகுத்தால் போதுமானது இங்கே ஒளி மூலம் I லேசர்த் துடிப்பு படத்தில் காட்டப்படுகிறது இது ஒரு லேசரை கொண்டு பறக்கும் ஒளியின் நேரம் இது ஒரு எல்லை உணரிகள் இதைப்போல் பல வகையான லேசர்கள் உள்ளன ஒளி கண்டுபிடிப்பான் எல்லை சிகப்பு லேசர் உணரிகள் லேசர் உணரிகள் இவற்றில் மிகவும் பிரபலமானது Lidar or Lador Based Sensors இதிலிருந்து நீங்கள் வெறும் ஒரே ஒரு தள புள்ளி மற்றும் அந்த தள புள்ளி ஆழத்தை கொடுக்கப்பட்ட திசையிலிருந்து கணக்கிட முடியும் லேசர் கற்றையை கொண்டு முழு தளத்தை சூழ்ந்து தெரிந்துகொள்ள நீங்கள் இன்னும் நுட்பமாக ஆராய வேண்டும் இங்கே நகரும் கண்ணாடி உள்ளது இதை கொண்டு ஒளிக்கற்றைகளை ஆராய முடியும் இங்கே சில வழிமுறைகள் உள்ளது அதாவது கண்ணாடியின் கோணங்களை மாற்றி அதைக் கொண்டு லேசர் கற்றையின் திசைகளை மாற்ற முடியும் மேலும் எங்கிருந்து பிரதிபலிப்பு வந்ததோ அதைக்கொண்டு தீர்மானிக்கப்பட்ட பாதையில் ஆழத்தை உங்களால் கணக்கிட முடியும் இவ்வாறு மேல்தள புள்ளிகளைப் பெற முடியும் இந்த வகையான உணரிகளுக்கு சில வரைமுறைகள் உள்ளன இவைகள் குறைந்த கவனிப்பு நேரத்தில் வரையறுக்கப்படுகின்றன ஏனெனில் இந்த வழிமுறையில் உங்களால் ஒரு லேசர் துடிப்பை கணக்கிட முடியும் அந்த ஒரு லேசர் துடிப்பு அகலத்திற்கு கால அளவு உள்ளது துடிப்பின் கால அளவு ஒரு விஷயம் மற்றொன்று லேசர் துடிப்பு உமிழ்மாதிரி இடைவெளிகள் இவைகள்தான் வரம்புகள் கூர்ந்து கவனிக்கும் நேரம் இவைகளால் வரையறுக்கப்படுகிறது கவனிக்கப்படும் உங்களின் குறைந்த தொலைவும் குறைக்கப்பட்ட கவனிக்கும் நேரத்தால் வரையறுக்கப்படுகிறது இந்த படத்தில் மற்றொரு வகை உணரிகள் காட்டப்படுகின்றன அவைதான் முக்கோணத்தின் அடிப்படையிலான உணரிகள் அங்கே ஒரு லேசர் மூலம் உள்ளது அது ஒளிக்கற்றை மூலமாக உள்ளது அது எந்த ஒளி மூலமாகவும் இருக்கலாம் ஆனால் பொதுவாக லேசரே பயன்படுத்தப்படுகிறது நீங்கள் ஒளியை ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலிருந்து பாய்ச்சி பின்பு ஒளியின் பிரதிபலிப்பை ஒரு புகைப்பட கருவி போன்று கைப்பற்றவேண்டும் புகைப்பட கருவியில் இருந்து பெறப்பட்ட படங்களிலிருந்து பிரதிபலிக்க பட்ட பாதையில் நீங்கள் பெற முடியும் மேலும் புகைப்பட கருவியும் ஒளி மூலத்தையும் அளவிட்டு பார்த்தால் நாம் முந்தைய விரிவுரையில் விவரித்த ஒலி வடிவியல் போன்ற இரு கோடுகளின் சமன்பாட்டை பெறமுடியும் அந்த இரண்டு கதிர்களின் முப்பரிமான திசைகளை நாம் தெரிந்துகொண்டால் அந்த இரு கோடுகளின் குறுக்குவெட்டு உங்களுக்கு அதனுடன் தொடர்புடைய முப்பரிமான புள்ளியை தரும் இந்த அமைப்பின் மூலம் எல்லாவற்றையும் கணக்கிட முடியும் இந்த புகைப்பட அளவீட்டில் இருந்து எந்த பிக்சல் புகைப்படக் கருவியின் கற்பனைத் தளத்தில் உள்ளது என்பதையும் எவை புகைப்படக் கருவியின் ஒளி பிரதிபலிப்பு பாதையில் வெளிச்சம் ஊட்டப்பட்டது என்பதையும் காண முடியும் இந்த புகைப்பட அளவுகளைக் கொண்டு நீங்கள் அந்த கதிரின் முப்பரிமாண ஒருங்கிணைந்த அமைப்பின் சமன்பாட்டில் உள்ள கதிரின் திசையையும் அறிந்துகொள்ளலாம் இதைப்போலவே லேசர் கற்றைஇன் ஒருங்கிணைந்த இடத்தையும் தெரிந்துகொள்ளலாம் மேலும் அளவீட்டு முகத்தை ij ன் மதிப்பை கொண்டு லேசர் அனுப்பப்படும் போது அதன் குறியீட்டுத் திசையையும் தெரிந்து கொள்ளலாம் அதாவது நாம் ஏற்கனவே அமைப்பில் இவற்றை அறிந்து கொண்டது குறிப்பிட்ட திசையும் குறிப்பிட்ட கதிரின் சமன்பாடும் கிடைத்தால் அதை தீர்ப்பதன் மூலம் காட்சியின் முப்பரிமாண தகவலைப் பெறமுடியும் இந்தக் கதிர்கள் கடத்தப்பட்ட திசையை தீர்மானிக்க பல வழிமுறைகள் உள்ளன இவற்றில் சில இவைகள்தான் கற்றையும் தீர்மானிக்கப்பட்ட ஆராயும் பாதையும் மேலும் புகைப்படக் கருவியின் உற்று நோக்கப்பட சமன்பாடுகளின் தீர்வும் நீங்கள் முக்கோண முறையை கொண்டு 3D புள்ளியை பெற முடியும் இப்பொழுது நான் குறிப்பிட்டதுபோல திசை கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு தள புள்ளியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரே ஒரு குறிப்பிட்ட திசையில் இருந்து மட்டுமே இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தகவலைப் பெறமுடியும் இப்போது நீங்கள் திசைகளை மாற்றுவதற்கு கட்டமைக்கப்பட்ட பாதையில் இருந்து ஒளி மூலத்திலிருந்து ஒளியூட்டப்பட்ட ஒளி வீச்சுக் கதிர்களை ஆராய வேண்டும் அல்லது அளவீட்டு பாதையில் ஒவ்வொரு உதாரணத்திற்கும் கற்பனை தளத்தில் உள்ள கதிரின் நேர்க்கோட்டு சமன்பாடு உடன் தொடர்புடைய ஒருங்கிணைந்த i j வை தெரிந்து இருக்க வேண்டும் மேலும் வெளிச்சத்தில் நீங்கள் புகைப்படக் கருவியின் கற்பனை புள்ளிகளையும் காண்பீர்கள் அவற்றை நாம் பாகுபாட்டுடன் அறியவேண்டும் நாம் அந்த புள்ளிகளை முக்கோண விதியில் எளிதில் கண்டறிய முடியும் இப்போது நாம் விவாதித்த முக்கோண தத்துவ முறையானது மிகவும் மெதுவானது ஏனெனில் நீங்கள் ஒவ்வொரு புள்ளியையும் கண்டறிய கதிரை நாம் எய்த வேண்டும் அதனோடு தொடர்புடைய கற்பனை தளத்தையும் அறிந்திருக்க வேண்டும் கட்டமைக்கப்பட்ட ஒளி அல்லது ஒளி மூலத்தினால் புகைப்படக் கருவியின் கற்பனை தளம் எப்படி இருக்குமோ அது போல அந்த தளத்தின் குறிப்பிட்ட திசைகள் கண்டறியப்பட்டு பதிவிடப்படுகிறது ஆதலால் ஒரு கதிரை பாய்ச்சுவதற்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம் ஒரு செங்குத்து ப்பட்டை செங்குத்தாக ஒளியை தளத்தில் பாய்ச்சலாம் அதாவது உங்களின் அனைத்து திசைகளிலும் செங்குத்துக் கோடு சேர்த்து பட்டையில் குறிப்பிடப்படும் மேலும் நீங்கள் சிதைந்த பகுதிகள் மிகவும் நேராக இல்லாத தளத்தையும் இதனைக் கொண்டு உணரலாம் புகைப்பட அமைப்பிலிருந்து ஏற்கனவே நாம் அறிந்து கொண்ட தீர்மானிக்கப்பட்ட புள்ளியில் இருந்தே அதனோடு தொடர்புடைய புள்ளி அளவிடப்படுகிறது இந்தப் பாதையை இடைக்கணிப்பு செய்தால் இந்த ஒளி பட்டையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட புள்ளியுடன் தொடர்புடைய அனைத்து புள்ளிகளையும் நாம் பெற முடியும் ஆதலால் நீங்கள் பலமுறை ஒளிவீச்சு செலுத்தத் தேவையில்லை ஒரே ஒரு ஒளி வீச்சிலிருந்து தளத்தில் உள்ள அனைத்து தள புள்ளிகளையும் பெற முடியும் இதை தான் கட்டமைப்புடன் கூடிய ஒளி எல்லை உணரும் அமைப்பு ஏனெனில் பல்வேறு வடிவங்களில் இது கட்டமைக்கப்படுகிறது செங்குத்து பட்டைகள் தான் மிகவும் பிரபலமான வடிவங்கள் மேலும் இந்த வடிவத்தில் ஒளியூட்டப்பட்ட கதிரின் முப்பரிமான வடிவம் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த குறியீடுகள் மேல்தள புள்ளிகளை தீர்மானிக்க உதவுகின்றன சுருக்கமாக ஒளியூட்டப்பட்ட பட்டையில் பரவி இருக்கும் அனைத்து காட்சி புள்ளிகளையும் முப்பரிமாண இடங்களையும் நாம் பெற முடியும் ஒரே ஒரு செங்குத்து பட்டையை மீண்டும் மீண்டும் பல முறை கூர் ஆய்வு செய்து பல ஒளிவீச்சு களை பெற முடியும் ப்ரொஜெக்ஷனுக்கு பதில் கட்டமைப்புடன் கூடிய ஒளியூட்டல் வேறு வகையிலும் சிறப்பாக பயன்படுத்த முடியும் அதனால் செங்குத்து பட்டை இடத்தை m ஒளிவீச்சு வடிவங்களில் கூறிவிட முடியும் அதனின் ஒவ்வொரு வடிவமும் தளத்தின் ஒவ்வொரு மண்டலத்தையும் கணக்கிட உதவும் முடிவாக ஒரு பிக்ஸெல் pixelவெளிச்சம் பாய்ச்சப் பட்டாலும் வெளிச்சம் பாய்ச்சப் படாவிட்டாலும் அதனுடன் தொடர்புடைய கதிர்வீச்சுகளை m வடிவங்களில் அந்தப் பட்டையைக் கொண்டு கணிக்க முடியும் அதாவது 2m பட்டைகளை பெற முடியும் இந்த வகையில் 2m பட்டைகளை m வடிவங்களில் பெறமுடியும் ஒளியூட்டப்பட்ட மேல் தளங்களில் 2m பட்டைகளை வேறு படுத்த முடியவில்லை அதற்கு ஒவ்வொரு முறையும் கட்டமைப்பு ஒளியில் பயன்படுத்திய முக்கோண விதியை பயன்படுத்தலாம் உதாரணமாக இந்த வடிவத்தில் உள்ள பல பட்டைகள் பொதுவாக ஒவ்வொரு வடிவத்திற்கும் இரு மடங்காகிறது இவ்வகை வழிமுறையாக ஒரு கட்டமைப்பு ஒளி வடிவத்தில் ஒவ்வொரு ஒளி புள்ளியும் அதனுடன் சேர்ந்த m துணுக்கு பைன்றி குறியுடன் உள்ளது புகைப்பட கருவியில் இருந்து பெறப்பட்ட காட்சியின் ஒரு பிம்பத்திலிருந்து முக்கோண இழப்புகளை தீர்க்க முடியும் இந்தப் படத்தில் ஒரு குறிப்பிட்ட பட்டை m வடிவத்தில் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்று காண்பிக்கப்பட்டுள்ளது இது கதிர் இதோ செங்குத்து ப்பட்டை இங்கே இருப்பிடம் வடிவம் 1 வெளிச்சம் ஊட்டப்பட்டு பின்னர் பட்டையில் 0 வாகவும் மீண்டும் 1 என கருதப்படுகிறது m வடிவங்களில் பயன்படுத்துவதால் m பட்டைகள் அவை உங்களுக்கு m நீளமுடைய பைனரி சிங்கை தருகிறது இதன் மூலம் நீங்கள் 2m வெவ்வேறு விதமான வடிவங்களை பெறலாம் ஆதலால் குறியிட்டு வார்த்தை 101 ஆனது பட்டை வடிவ வகையை பொறுத்து தொடர்புடைய பட்டையை அறிய உதவுகிறது அதிலிருந்து மீண்டும் ஒருமுறை முக்கோண விதியைப் பயன்படுத்தி அனைத்து ஆழமான தகவலை எல்லா காட்சி புள்ளிகளுக்கும் மேல்தள பட்டையின் பரவி இருந்ததையும் பெறமுடியும் இப்போது வேறு விதமான குறியீடுகள் அதாவது இடம் சார்ந்த குறியீடுகள் அல்லது திசை சார்ந்த ஒளிவீச்சு கதிர்களில் நீங்கள் பலமுறை ஒளிவீச்சு செலுத்த தேவையில்லை அப்படியானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரே ஒருமுறை மட்டும் ஒளிவீச்சு செலுத்தினால் போதுமானது ஆனால் ஒளிவீச்சு கதிர்களில் இடம் சார்ந்த வடிவில் வேறுபாடு உள்ளது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தனித்துவமான தோற்றத்தை ஒவ்வொரு வேறுபாடும் காட்டுகிறது அதாவது நாம் படத்தில் ஒளி கதிர்வீச்சுகளால் கதிரின் திசையை அளவிட்டு ஒளி மூலம் கணக்கிட முயற்சிக்கிறோம் அந்த இடமானது ஒளிவீச்சு செலுத்துவதன் மூலம் வெவ்வேறு வடிவங்களில் பண்பேற்றம் செய்யப்படுகிறது அந்த மாற்றங்களை வெறும் கண்களால் காண இயலாது ஆனால் புகைப்பட உணரி இன் மூலம் கண்டுபிடிக்க முடியும் அந்த மாற்றங்கள் வெவ்வேறு வண்ணங்களில் அளவுகளில் வடிவங்களில் காணலாம் இது தனித்துவமாக ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை கண்டுபிடிக்கிறது உதாரணமாக மத்திய புள்ளியை தனித்துவமாக கண்டுபிடிக்கிறது ஆதலால் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு விதமான மாற்றங்கள் ஒவ்வொரு வடிவமும் தனித்துவமாக இடத்தை அறிய உதவுகிறது இந்தத் தொழில்நுட்பத்தில் திசை சார்ந்த குறியீடுகளைக் கொண்டு இடம் சார்ந்த தீர்மானங்களை தருவதில் சில வரம்பு உள்ளது ஆனால் ஒரே ஒரு ஒளி வீச்சின் மூலம் ஒளி ஊட்டப்படும் பொருளின் அனைத்து குறியீட்டு கதிர்களையும் தரமுடியும் ஆதலால் இந்தப் பொருளில் எல்லா குறியீட்டு கதிரின் உடனே வடிவங்களும் ஒளிவீச்சு செய்யப்பட்டு படத்திலிருந்து எங்கு இருந்தாலும் அந்த வடிவங்கள் பெறப்படுகிறது அதிலிருந்து உங்கள் எதிர்பார்ப்பு வடிவத்தை ஒப்பிட்டு வடிவம் கண்டுபிடிக்கப்படுகிறது இவைதான் இடத்தின் படங்கள் பிறகு முக்கோண விதியை பயன்படுத்தலாம் இந்த முறை மிகவும் சிறந்த முறை இதில் படமாக்குவது மிகவும் சீக்கிரமாக முடிகிறது மேலும் படமாக்குவது மிகவும் மலிவானது கூட இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதால் படங்களின் செறிவு குறைவாக உள்ளதாலும் நீங்கள் எளிதாக புரிந்துகொள்ள முடியும் நான் குறிப்பிட்டதுபோல இது இடம் சார்ந்த வெவ்வேறு அளவுகள் மற்றும் வண்ணங்களால் அமைக்கப்படுகிறது இது ஒரு அருகில் இருப்பதை தனித்துவமான பண்புகளால் குறிக்கக்கூடிய இடம் சார்ந்த வடிவ உதாரணம் உதாரணமாக நாம் ஒரு இடத்தை கருதுவோம் அதனுடைய அருகில் இருக்கும் இடங்களும் ஒற்றை பண்புடன் ஒன்று போன்ற வண்ணங்கள் அல்லது வண்ண புள்ளிகளால் அமைக்கப்பட்டிருக்கலாம் அதாவது பல சமயோசித வழிகளில் புகைப்படக் கருவியில் தொடர்புடைய வடிவங்களை கண்டறிய பல வடிவங்களை வடிவமைக்கலாம் நீங்கள் இந்த குறியீட்டு குறிப்பிட்ட வடிவத்தைக் கொண்டு இந்த இடத்தின் படத்தை கண்டு பிடிக்கிறீர்கள் இந்த இடம் ஏற்கனவே குறிப்பிட்ட இடம் அல்லது கதிரின் திசையில் குறிக்கப்படுகிறது மீண்டும் இந்த தளத்தின் ஒளி வீச்சில் இரண்டு குறியீடுகளால் கதிர்கள் தனித்தனியாக பயன்படுத்தப்படுகிறது இதை தீர்க்க முக்கோண முறையில் உபயோகிக்கலாம் இது கொடுக்கின்ற குறியீட்டு வார்த்தை அளவீட்டு ஒளியுடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் இதற்கு பொருளின் மேல் பல ஒளியூட்டல் தேவையில்லை இந்த குறியீட்டு வார்த்தை புள்ளியை சுற்றியுள்ள அருகாமையில் இருந்து பெறப்படுகிறது இதை நான் இந்த தத்துவத்தை விளக்கும் போதே கூறியிருந்தேன் இந்த உதாரணத்தை மீண்டும் நான் இங்கே காண்பிக்கிறேன் ஏனெனில் இந்த உணரி மைக்ரோசாஃப்ட் கைநெட் சென்சார் அது அகச்சிவப்பு நேசர் ஒளியை சிறுபுள்ளி வடிவுடன் ஒரே தள புள்ளிகளை பெறவும் அதை நான் குறிப்பிட்டபடி இடஞ்சார்ந்த வடிவங்களைப் பயன்படுத்தி தொடர்புடைய ஒளி புள்ளிகளை குறியாக்கவும் பயன்படுகிறது நீங்கள் ஒரே புகைப்பட கருவியில் பிடிக்கப்பட்ட இந்த இரு படங்களையும் பார்க்கலாம் அது ஒரு ஒளி உருவம் ஒரு ஒளி புகைப்பட கருவியும் அதனுடன் எல்லை புகைப்பட ஆழ உணரிகள் உம் உள்ளன அதை கொண்டு உருவங்கள் கைப்பற்றப்படுகின்றன Kinect இருந்து பெறப்பட்ட உருவங்கள் RGBD என அறியப்படுகிறது ஏனெனில் இங்கு RGB என்பது சிவப்பு பச்சை ஊதா ஒளி படத்தின் பாகங்களாகும் மேலும் D என்பது எல்லை பட ஆழத்தை காட்டுகிறது இதுவரை நாம் விவரித்த தொழில்நுட்பத்தில் பெரும்பாலும் லேசர் ஒளி மூலமே ஒளி மூலமாக குறிக்கப்படுகிறது இப்போது முழு விரிவான வடிவம் அதாவது தூண்டப்பட்ட கதிர்களின் ஒளியை பெருக்கி லேசர் பயன்படுத்தப்படுகிறது கட்டமைப்பு ஒலிக்கும் முக்கோண முறைக்கும் சாதாரண ஒளி மூலங்களை பயன்படுத்தலாம் ஆனால் நேர ஒளியின் முறையில் ஒத்திசைவான ஒளி தேவைப்படுவதால் லேசர் பயன்படுத்தப்படுகிறது வேறு வகைகளிலும் லேசர் சாதாரண ஒளியை விட ஒப்பீட்டளவில் அதிகமாக பயன்படுகிறது முதல் காரணமானது இலகுரக மூலங்களைக் கொண்டு பிரகாசமான கற்றைகளை இதில் எளிதாக உருவாக்க முடியும் இது ஒரு வகையான நன்மை அவைகள் அகச்சிவப்பு கதிர்கள் மற்றும் அகச்சிவப்பு அந்த அவை அடக்கமான கற்றைகளை உருவாக்குகின்றன அதாவது பார்ப்பவர் சிறு புள்ளி வடிவங்களால் தொந்தரவு செய்யப்பட மாட்டார் பார்ப்பவர் கவனச்சிதறல் ஏற்படாது அவரது சாதாரண நடவடிக்கைகளும் தடைபடாது அல்லது தவறான தகவல்களையும் தராது பார்க்கும் பொருட்களை சுருக்கமாகவும் ஆழமாகவும் காணலாம் அதனால்தான் இந்த அகச்சிவப்பு கற்றைகள் பெரும்பாலும் இந்த வடிவங்களை உருவாக்க பயன்படுகின்றன இன்றைய நாட்களில் மைக்ரோசாஃப்ட் கைநெட் விளையாட்டு போன்ற செயல்களுக்கு பயன்படுகின்றன புகைப்பட கருவியை கலந்து கொள்வோருக்கு பார்வையாளருக்கு எந்த தொந்தரவின்றி பயன்படுத்தலாம் லேசரின் மற்றொரு சிறப்பம்சம் அவை குட்டை கற்றைகளின் மீது கவனம் செலுத்துவது மேலும் லேசரின் அதிர்வெண் ஒரு ஒற்றை அதிர்வெண் அது கண்டறிவதற்கு எளிதானது இது மேலும் ஒரு நன்மை இது முழு நிறமாலை மூலங்களை போல ஒளிவிலகல் அமைக்கவில்லைமேலும் இது ஒரு மற்றொரு நன்மை மேலும் குறைக்கடத்தி கருவிகளால் குறுகிய துடிப்புகளை எளிதாக உருவாக்கலாம் ஆதலால் தான் மற்ற சாதாரண ஒளி மூலம் பதிலாக லேசர் பயன்படுத்தப்படுகிறது மழையில் இவ்வகை உணரிகள் வாய்ப்பாக இருப்பினும் இதர ஒளி மூலங்கள் பயன்படுகின்றன இருந்தபோதிலும் லேசர் கற்றைகள் கட்டமைப்புடன் கூடிய உணரி பயன்படுகிறது இத்துடன் ஒரு இடைவேளை விடுகிறேன் இதுவரை நாம் பல்வேறு வழிமுறைகளை விவாதித்தோம் அடுத்த விரிவுரையில் பல்வேறு தேற்றம் மற்றும் தகவல் செயலாக்கத்தின் அடிப்படையில் பார்ப்போம் குறிப்பாக வெவ்வேறு வடிவில் அடிப்படை கருத்தினையும் அவை உருவ எல்லையின் தள புள்ளிகளின் பண்புகளுக்கு எவ்வாறு பயன்படுகிறது என்பதையும் விவரிப்போம் இத்துடன் இதை இங்கே முடிக்கிறேன் தங்களுக்கு மிக்க நன்றி